இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இப்போது வரை நாங்கள் சில அறிமுக தலைப்புகளைப் பார்த்தோம் பின்னர் வாழ்க்கைச் சுழற்சி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன மேலும் இது எஜைல் முறைகள் பரவலாகப் பயன்படுத்தப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும் எஜைல் என்பது உண்மையில் ஒரு மறைசொல் இது வாழ்க்கைச் சுழற்சியின் சில பண்புகளைக் குறிக்கிறது இந்த அளவுகோலை பூர்த்தி செய்து பல வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் உள்ளன கடைசி சொற்பொழிவில் நாம் extreme programming பார்த்தோம் இன்றைய விரிவுரையில் ஸ்க்ரம் பற்றி விவாதிப்போம் ஸ்க்ரம் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிற எஜைல் மாடல் ஸ்க்ரம் சுய ஒழுங்கமைக்கும் சிறிய அணிகளைக் கொண்டுள்ளது சுய ஒழுங்கமைப்பதன் மூலம் குழு உறுப்பினர்கள் தங்களது சொந்த வேலைகளை தாமாக தேர்வு செய்கிறார்கள் என்று அர்த்தம் மற்றவர்களின் செயல்பாடுகளை நியமிக்க தலைமை புரோகிராமர் இங்கு இல்லை ஆனால் அவர்களே தங்களை சுயமாக ஒழுங்கமைத்து யார் என்ன பகுதியை செய்வார்கள் என்று முடிவு செய்கிறார்கள் நாம் இங்கு பார்க்க வேண்டிய பல தொழில்நுட்ப விதிமுறைகள் மற்றும் கருத்துக்கள் உள்ளன முக்கிய கொள்கைகளில் ஒன்று ஸ்பிரிண்ட் ஆகும் ஒரு ஸ்பிரிண்ட் என்பது ஒரு அயிட்ரேஷன் அல்லது நேர பெட்டி போன்றது இது extreme programming போன்ற பிற எஜைல் மாதிரிகளில் பயன்படுத்தப்படுகிறது டெவெலப்மெண்ட் பணிகள் பல ஸ்பிரிண்ட்களில் செய்யப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டும் பொதுவாக ஒரு மாத காலம் நீடிக்கும் மென்பொருள் உருவாக்கப்படும்போது தேவைகளானது சில ஆரம்ப தேவைகளுடன் உருவாக்கப்பட்டு தொடங்குகிறது பின்னர் ஆரம்பத் தேவைகள் மேம்படுத்தப்பட்டு கூடுதல் தேவைகள் ஒரு பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன இது ப்ரோடக்ட் பேக்லாக் என அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒரு எக்செல் சீட்டில் தேவைகள் கண்காணிக்கப்படும் தேவைகள் உண்மையில் பயனர் சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் பிற எஜைல் மாதிரிகளில் அவை செயல்பாட்டு தேவைகளின் எளிமையான வடிவமாகும் மேலே உள்ள வரைபடம் ஸ்க்ரமில் உள்ள முக்கிய கொள்கைகளை வகைப்படுத்துகிறது எக்செல் சீட்டில் அனைத்து தேவைகளும் பராமரிக்கப்பட்டு ஒவ்வொரு தேவையும் USER STORY என அழைக்கப்படும் இடமே ப்ரோடக்ட் பேக்லாக் USER STORY ஒரு தேவையின் முறைசாரா விளக்கம் என்பதை நாங்கள் அறிவோம் எந்த ப்ரோடக்ட் பேக்லாக் மற்றும் எந்த சொற்களை அடுத்ததாக செயல்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க ஒரு ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டம் உள்ளது மற்றும் திட்டமிடல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனர் சொற்கள் அடுத்த ஸ்பிரிண்டில் எடுக்கப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட user story சுமார் மூன்று முதல் நான்கு வாரங்கள் வரை ஸ்பிரிண்ட் பேக்லாக்கில் வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் குழு உறுப்பினர்கள் சந்தித்து ஸ்பிரிண்ட் பேக்லாக் முடிக்க ஒன்றாக வேலை செய்கிறார்கள் இந்த வகை சந்திப்பு தினசரி ஸ்க்ரம் கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது தினசரி ஸ்க்ரம் கூட்டத்தில் அவர்கள் முன்பு எதைச் சாதித்தார்கள் அவர்களின் அடுத்த திட்டம் என்ன என்பதையும் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்களைப் பற்றியும் விவாதித்தனர் மேலும் ஸ்க்ரமின் முடிவில் ஸ்பிரிங் பேக்லாக் முடிந்து இருக்கும் மேலும் மென்பொருளின் அதிகரிப்பு கட்டப்பட்டிருக்கும் இந்த அனைத்து படைப்புகளும் ஒரு ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன மற்றும் ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டத்தில் ஒப்புதல் பெறும் தயாரிப்பு இன்கிரிமென்ட் வாடிக்கையாளர் இடத்தில் நிறுவப்படும் அனைத்து ப்ரோடக்ட் பேக்லாக்களும் தீர்ந்துபோகும் வரை இந்த சுழற்சி தொடர்கிறது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ப்ரோடக்ட் பேக்லாக் மாறும் தன்மை உடையது வேலை முன்னேறும்போது அதிகமான USER STORYகள் ப்ரோடக்ட் பேக்லாக்கில் வைக்கப்படுகின்றன மேலும் சில பயனர் சொற்கள் தேவைகள் மாறுவதால் நீக்கப்படலாம் வழக்கமாக ஒரு மாதத்தில் ஒரு அயிட்ரேஷன் அல்லது நேர பெட்டியில் ஒரு ஸ்பிரிண்ட் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு நிரலாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது மற்றும் ஒரு ஸ்பிரிண்டின் போது எந்த மாற்றங்களும் ஏற்படாது எனவே பயனர் சொற்களான ப்ரோடக்ட் பேக்லாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் டெவெலப்மெண்ட் தொடங்குகிறது மற்றும் இங்குள்ள முக்கிய நோக்கம் என்னவென்றால் வளர்ச்சி தொடங்கியதும் டெவலப்பர் தொந்தரவு செய்யப்படகூடாது இல்லையெனில் அது ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை எனவே இது ஒரு விதியாக மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது நிலையான அம்சங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இவை ஒரு ஸ்பிரிண்டின் போது உருவாக்கப்படுகின்றன என்று நாம் கூறலாம் ஸ்பிரிண்ட் என்பது மிக அடிப்படையான செயல்முறை ஓட்டமாகும் இது ஒரு மாதம் நீடிக்கும் ஸ்பிரிண்டின் முடிவில் வேலை செய்யும் மென்பொருள்கள் வெளிவருகின்றன இது இன்கிரிமென்ட் ப்ரோடக்ட் செயல்பாடு ஸ்பிரிண்டின் போது வெளிப்புற செல்வாக்கு அனுமதிக்கப்படாது அதாவது ஸ்பிரிண்டின் போது முடிக்க வேண்டிய பயனர் சொற் களைக் கொண்ட ஸ்க்ரம் பேக்லாக் மாறாது மேலும் ஸ்பிரிண்ட்டின் போது ஒவ்வொரு நாளும் தினசரி ஸ்க்ரம் கூட்டத்துடன் தொடங்குகிறது அங்கு முன்னர் எதைச் சாதித்தது அடுத்து என்ன செய்வது என்பது பற்றி ஒரு ஆய்வு செய்யப்படுகிறது மற்றும் எந்த குழு உறுப்பினரும் எதிர்கொள்ளும் தடைகள் ஏதேனும் உள்ளனவா என அறியப்படும் ஸ்க்ரம் கட்டமைப்பில் உள்ள சில சொற்கள் இவை சொற்களில் ஒன்று ரோல்கள் அணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் சில ரோல்கள் உள்ளன குழு உறுப்பினர்களில் ஒருவர் தயாரிப்பு உரிமையாளர் மற்றொரு குழு உறுப்பினர் ஸ்க்ரம் மாஸ்டர் பின்னர் குழு உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த ரோல்கள் எதைக் குறிக்கின்றன அவற்றின் பொறுப்புகள் என்ன மற்றொரு சொல் ஸ்பிரிண்ட் திட்டமிடல் விழா ஸ்பிரிண்ட் திட்டமிடல் விழாவில் ப்ரோடக்ட் பேக்லாக்கிலிருந்து அடுத்த ஸ்பிரிண்டிற்கு எடுக்க வேண்டிய பயனர் சொற்கள் முடிவு செய்யப்படுகின்றன ஸ்பிரிண்ட் மறுஆய்வு விழா ஒரு ஸ்பிரிண்ட் முடிந்தபின் செய்யப்படுகிறது மற்றும் வளர்ந்த மென்பொருளானது மேம்பட்டதாக இருக்கிறதா இல்லையா என்பதை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் மற்றொரு சொல் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் நாங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் காலையில் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் ஸ்பிரிண்ட்டின் போது செய்யப்படுகிறது தினசரி ஸ்க்ரம் கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் நேற்று என்ன செய்யப்பட்டது இன்று என்ன செய்யப்படும் மற்றும் ஏதேனும் தடைகள் உள்ளன என ஆராயப்படும் ஸ்பிரிண்டின் போது பராமரிக்கப்படும் சில ஆர்டிபேக்டுகள் உள்ளன ஒன்று பயனர் சொற்கள் கொண்ட ப்ரோடக்ட் பேக்லாக் மற்றொன்று ஸ்பிரிண்ட் பேக்லாக் ஆகும் இது ப்ரோடக்ட் பேக்லாக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட USER STORYகளைக் கொண்டுள்ளது அவை ஸ்பிரிண்டின் போது முடிக்கப்படும் மேலும் பல்வேறு வகையான burn down charts உள்ளன அவை வளர்ச்சியின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க பயனுள்ளதாக இருக்கும் இப்போது குழு உறுப்பினரின் வெவ்வேறு ரோல்களைப் பார்ப்போம் ஒன்று தயாரிப்பு உரிமையாளர் தயாரிப்பு உரிமையாளருக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது தயாரிப்பு உரிமையாளர் வாடிக்கையாளர் பிரதிநிதி மற்றும் வாடிக்கையாளர் ஆர்வத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் வாடிக்கையாளரின் ஒரு பகுதியாக இருக்க முடியும் மேலும் வாடிக்கையாளரின் அமைப்பு உறுப்பினராக இருக்க முடியும் அவர் வாடிக்கையாளர் தேவைகளை நன்கு புரிந்துகொள்கிறார் வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்கிறார் மேலும் நிரலாக்கம் வடிவமைப்பு சோதனை தர உறுதி மற்றும் பல போன்ற செயல்பாட்டு திறன்களைக் கொண்ட ஐந்து முதல் ஒன்பது பேர் கொண்ட மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் உள்ளனர் மேலும் அணி உறுப்பினர்களில் ஒருவர் ஸ்க்ரம் மாஸ்டர் ஸ்க்ரம் மாஸ்டர் திட்ட மேலாளர் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்க்ரம் மாஸ்டர் அணியில் மேலாண்மை பிரதிநிதி ஸ்க்ரம் மாஸ்டரின் பொறுப்புகள் மேம்பாடு எதிர்கொள்ளும் பகுப்பாய்வு தடைகள் மற்றும் நிர்வாகத்துடன் பேசுவதை எளிதாக்குகின்றன ஸ்க்ரம் மாஸ்டர் அணி மற்றும் வெளிப்புற செல்வாக்கிற்கு இடையில் ஒரு மீடியமாகவும் செயல்படுகிறது இப்போது வெவ்வேறு ரோல்கள்களின் பொறுப்புகளைப் பார்ப்போம் நாங்கள் சொன்னது போல் தயாரிப்பு உரிமையாளர் வாடிக்கையாளர் மற்றும் அமைப்பின் உறுப்பினர் தயாரிப்பு உரிமையாளர் மென்பொருளை நன்றாக புரிந்துகொள்கிறார் தயாரிப்பு உரிமையாளரின் சில பொறுப்புகள் தயாரிப்புகளின் அம்சங்களை வரையறுக்கின்றன வெளியீட்டு தேதியை தீர்மானிக்கின்றன புதிய அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன அம்சங்களை சரிசெய்கின்றன மற்றும் ஒவ்வொரு அயிட்ரேஷனிலும் முன்னுரிமையை வரையறுக்கின்றன மேலும் பணி முடிவை ஏற்றுக்கொள்கின்றன அல்லது நிராகரிக்கின்றன இப்போது ஸ்க்ரம் மாஸ்டரின் பொறுப்புகளைக் காண்போம் நாங்கள் கூறியது ஸ்க்ரம் மாஸ்டர் ஒரு திட்ட மேலாளர் என்று அவர் அணியின் நிர்வாக பிரதிநிதி ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரின் பொறுப்புகள் அணி எதிர்கொள்ளும் எந்தவொரு தடங்கலையும் நீக்குகிறது வன்பொருள் வேலை செய்யவில்லை நெட்வொர்க் சிக்கல்கள் மற்றும் பலவற்றையும் நீக்குகிறார் ஸ்க்ரம் மாஸ்டர் அணி முழுமையாக செயல்படுவதையும் உற்பத்தி செய்வதையும் உறுதிசெய்கிறது அணியை வெளிப்புற குறுக்கீட்டிலிருந்து பாதுகாக்கிறார் நிர்வாகத்திற்கும் அணிக்கும் இடையில் ஒரு வாடிக்கையாளராகவும் செயல்படுகிறார் ஸ்க்ரம் குழு பொதுவாக ஐந்து முதல் பத்து நபர்களைக் கொண்டிருக்கும் தர உறுதி நிரலாக்க பயனர் திரை வடிவமைப்பு சோதனை மற்றும் பல துறைகளில் அவர்களுக்கு நிபுணத்துவம் உள்ளது குழு உறுப்பினர்கள் சுயமாக ஒழுங்கமைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த ரோல்களை தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் சிறப்பாகச் செய்ய முடியும் ஸ்க்ரம் குழுவில் சில நேரங்களில் உறுப்பினர்கள் வெளியேறலாம் அல்லது புதிய உறுப்பினர்கள் சேரலாம் ஆனால் வேகம் முன்னேற்றத்தில் இருக்கும்போது உறுப்பினர் மாற்றம் அனுமதிக்கப்படாது என்பது உறுதி செய்யப்படுகிறது இல்லையெனில் டெவெலப்மெண்ட் பணிகள் தடைபடும் மூன்று முக்கிய கூட்டங்கள் உள்ளன ஒன்று ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டம் அங்கு ப்ரோடக்ட் பேக்லாக்கிலிருந்து ஸ்பிரிங் பின்னிணைப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறது மற்றொன்று தினசரி ஸ்க்ரம் அது தினசரி கூட்டம் தினசரி ஸ்க்ரமில் குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் முந்தைய நாள் என்ன செய்தார்கள் என்பதை மதிப்பாய்வு செய்கிறார்கள் மேலும் இன்று நாம் எதை அடைவோம் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏதேனும் தடைகள் உள்ளனவா கடைசியாக ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் டெவெலப்டு இன்கிரிமென்ட் சரியாக இருக்கிறதா என்று சோதிக்க ஸ்பிரிண்டின் முடிவில் இது நடத்தப்படுகிறது ஸ்பிரிண்ட் திட்டமிடல் ப்ரோடக்ட் பேக்லாக்கிலிருந்து ஸ்பிரிண்ட் பேக்லாக் உருவாக்குகிறது தயாரிப்பு உரிமையாளர் வாடிக்கையாளர் தேவையை நன்கு புரிந்துகொள்கிறார் குழு உறுப்பினரும் அடுத்து எந்த USER STORYயை எடுக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார்கள் தயாரிப்பு உரிமையாளர் வாடிக்கையாளருக்கு அதிக மதிப்பு சேர்க்கும் storyகளை வெளிப்படையாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறார் மேலும் குழு உறுப்பினர்கள் அந்தக் storyகளை எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள் அதற்கு குறைந்த வளர்ச்சி செலவு தேவைப்படும் ஆனால் ஸ்க்ரம் மாஸ்டர் ஒரு ஸ்பிரிண்ட் திட்டமிடல் கூட்டத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பிரிண்ட் பேக்லாக் ஒரு மாதத்தில் முடிக்கப்படுமா இல்லையா என்பதை உறுதி செய்கிறார் அணி யதார்த்தமான இலக்குகளுக்கு ஒப்புக்கொள்கிறது இல்லையெனில் அது அணியில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் அல்லது அவர்களுக்கு போதுமான வேலை இல்லாமல் போகலாம் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் தினமும் காலையில் பதினைந்து நிமிடங்கள் நடக்கும் மிகச் சிறிய கூட்டமாகும் ஆனால் நீண்ட சந்திப்பாக இல்லாமல் அவர்கள் கலந்துரையாட வேண்டும் என்பதை குறிக்க இது ஒரு நிற்கும் சந்திப்பு இது ஒரு சிக்கலைத் தீர்க்கும் கூட்டம் அல்ல நேற்று என்ன செய்யப்பட்டது அவர்கள் இன்று முடிக்க என்ன திட்டமிட்டுள்ளனர் அவர்கள் ஏதேனும் தடைகளை எதிர்கொள்கிறார்களா மேலும் திட்ட மேலாளரான ஸ்க்ரம் மாஸ்டர் எதிர்கொள்ளும் தடையை அகற்ற முயற்சிப்பார் தினசரி ஸ்க்ரம் உண்மையில் ஒரு சிக்கலைத் தீர்க்கும் அமர்வு அல்ல ஏனெனில் இது தகவல்களைச் சேகரிப்பதற்கும் எந்தவொரு தடைகளையும் நீக்குவதற்கும் மட்டுமே என்று நாங்கள் கூறினோம் இங்கே குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் ஸ்க்ரம் மாஸ்டருக்கு முறைசாரா வேலைகளைச் செய்கிறார்கள் மேலும் ஸ்க்ரம் மாஸ்டர் அணியின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க முடியும் ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டம் ஸ்பிரிண்டின் முடிவில் செய்யப்படுகிறது ஸ்பிரிண்ட் மறுஆய்வுக் கூட்டத்தில் குழு செய்யப்பட்ட இன்கிரிமென்ட்களை வெள்ளோட்டம் வடிவத்தில் முன்வைக்கிறது இது ஒரு முறைசாரா சந்திப்பு இரண்டு மணிநேரம் போதுமானதாக இருக்க வேண்டும் மற்றும் பங்கேற்பாளர்கள் பொதுவாக வாடிக்கையாளர் பிரதிநிதிகள் நிர்வாக பிரதிநிதிகள் தயாரிப்பு உரிமையாளர் மற்றும் பிற குழு உறுப்பினர்கள் ப்ரோடக்ட் பேக்லாக் டெவெலப்மெண்டை நோக்கி முடிக்க வேண்டிய அனைத்து வேலைகளையும் கொண்டுள்ளது இங்கு இரண்டு வகையான உள்ளீடுகள் உள்ளன இவை பொதுவாக ஒரு எக்செல் சீட்டில் பராமரிக்கப்படுகின்றன ஒன்று story அடிப்படையிலானது அவை அடிப்படையில் செயல்பாட்டுத் தேவைகள் போன்றவை செயல்பாட்டுத் தேவைகளின் எளிமையான வடிவம் என்னவென்றால் பயனர் புத்தகத்தை தேடவும் மாற்றவும் மேம்படுத்தவும் மற்றும் பல மேலும் ப்ரோடக்ட் பேக்லாக்கின் உள்ளீடுகள் முழுமை பெற்றவுடன் தயாரிப்பு உரிமையாளரால் தொடர்ச்சியான அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ப்ரோடக்ட் பேக்லாக் பொதுவாக தயாரிப்பு உரிமையாளரால் பராமரிக்கப்படுகிறது இது பொதுவாக ஒரு ஸ்பிரேட்சீட் வெவ்வேறு முன்னுரிமைகள் அதிக முன்னுரிமை மிக அதிக முன்னுரிமை நடுத்தர முன்னுரிமை மற்றும் பல

ஸ்பிரிண்ட் பேக்லாக் என்பது அடுத்த ஸ்பிரிண்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரோடக்ட் பேக்லாக்களின் துணைக்குழு ஆகும் பின்னர் சில அயிட்டம்களை ஸ்பிரிண்ட் பேக்லாக்கில் சேர்க்கலாம் ஏனெனில் சில அயிட்டம்களை முடிக்க வேண்டும் என்று குழு உறுப்பினர்கள் காணலாம் தரவுத்தள இணைப்பு முடிக்கப்பட வேண்டும் மற்றும் பல எனவே அவர்கள் அதை தினமும் புதுப்பித்தனர் வளர்ச்சியின் போது ஸ்பிரிண்ட் பேக்லாக் மாறுகிறது என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் குழு உறுப்பினர்கள் புதிய உள்ளீடுகளைச் சேர்க்கலாம் அவர்கள் சில தேவையற்ற பணிகளையும் அகற்றலாம் தயாரிப்பு உரிமையாளரால் பராமரிக்கப்படும் தயாரிப்பு பின்னிணைப்பைப் போலன்றி ஸ்பிரிண்ட் பேக்லாக் குழுவால் பராமரிக்கப்படுகிறது வேலையின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க சில விளக்கப்படங்கள் உள்ளன இவை மிகவும் எளிமையான விளக்கப்படங்கள் ஆனால் இவை மிகவும் பயனுள்ளவை மூன்று முக்கிய வகை விளக்கப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்பிரிண்ட் burndown chart இது ஸ்பிரிண்டின் போது எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது வெளியீடு burndown chart அடுத்த வெளியீடு வரை எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது தயாரிப்பு burndown chart இது முழு வேலையும் முடிக்க எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை இப்போது இந்த விளக்கப்படங்களை விரிவாகப் பார்ப்போம் முதலாவது ஸ்பிரிண்ட் பர்ன் டவுன் விளக்கப்படம் தற்போதைய ஸ்பிரிண்டில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது மற்றும் இன்னும் துல்லியமாக ஸ்பிரிண்ட் முடிக்க எத்தனை மணி நேரம் மீதமுள்ளது வரைபடத்தில் நீங்கள் காண்பது விளக்கப்படம் முடிக்க மதிப்பிடப்பட்ட நேரத்தைக் காட்டுகிறது மற்றும் ஸ்பிரிண்டின் முடிவில் மீதமுள்ள மணிநேரங்கள் பூஜ்ஜியமாக தெரியும் பொதுவாக இது ஒரு நேர் கோடு அல்ல ஏனென்றால் சில நேரங்களில் வேலை முன்னேற்றம் மிக வேகமாக இருக்கும் சில சமயங்களில் தடைகளால் அதிக முன்னேற்றம் இல்லாமல் போகலாம் மேலே உள்ள வரைபடத்தில் ஒரு பர்ன்டவுன் விளக்கப்படத்தைக் காணலாம் இங்கு நாட்கள் முன்னேறும்போது மீதமுள்ள மணிநேரம் குறைகிறது ஒவ்வொரு நாளும் விளக்கப்படம் புதுப்பிக்கப்படும் அடுத்தது ரிலீஸ் பர்ன்டவுன் விளக்கப்படம் இது அடுத்த வெளியீட்டிற்கு எவ்வளவு வேலை உள்ளது என்பதைக் காட்டுகிறது ஒவ்வொரு வெளியீட்டும் பல ஸ்ப்ரிண்ட்களைக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு ஸ்பிரிண்ட் முடிந்ததும் இது புதுப்பிக்கப்படும் கடைசியாக தயாரிப்பு பர்ன்டவுன் விளக்கப்படம் இது டெவெலப்மென்ட் முடியும் வரை எவ்வளவு வேலை மீதமுள்ளது என்பதைக் குறிக்கிறது ஆகவே இவை எவ்வளவு விரைவாக டெவெலப்மென்ட் முடியும் என்பதை காட்டும் ஸ்க்ரம் பொதுவாக சிறிய அணிகளுக்கான வடிவமைப்பாகும் ஆனால் சிலர் பெரிய திட்டங்களுக்கும் இதை முயற்சித்தனர் எடுத்துக்காட்டாக ஜெஃப் சதர்லேண்ட் என்று அழைக்கப்படுகிறது வேலை பல ஸ்க்ரம் அணிகளிடையே பிரிக்கப்பட்டுள்ளது தயாரிப்பு உரிமையாளர்கள் ஸ்க்ரம் எஜமானர்கள் சந்தித்து ஒவ்வொரு அணியிலும் செய்யப்படும் அம்சங்களை தீர்மானிக்கிறார்கள் இது மெட்டா ஸ்க்ரம் என்றும் அழைக்கப்படுகிறது மிகவும் intuitive வாட்டர்பால் மாடல் வாட்டர்பால் மாடல் மற்றும் பல்வேறு லைப் சைக்கிள் சார்ந்த மாடல்கள் பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம் எவொலுஷனரி மாடல் இன்கிரிமெண்டல் மாடல் மற்றும் அந்தக் கொள்கைகளின் அடிப்படையில் சில மாடல்கள் பற்றி விவாதிக்கிறோம் பின்னர் நாங்கள் எஜைல் மாடல்கள் மீது கவனம் செலுத்தி வந்தோம் இப்போது தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடங்குவோம் மென்பொருள் உருவாக்கத்தில் இது ஒரு முக்கியமான கட்டமாகும் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பைப் பற்றி விவாதிக்கத் தொடங்குவதற்கு முன் முதலில் தேவை மென்பொருளாக இருக்கக்கூடும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் ஆனால் ஒரு தேவை என்பது ஒரு திறன் அல்லது ஒரு அமைப்பிலிருந்து தேவைப்படும் ஒரு நிபந்தனை என்று தோராயமாக வரையறுக்கலாம் ஒரு திறன் என்பது மென்பொருள் பயனர்களுக்கு வழங்கும் ஒரு வசதி எடுத்துக்காட்டாக பயனர்கள் புத்தகம் புத்தகங்களை திருப்பி கொடுத்தல் மற்றும் பல அவை ஒவ்வொன்றும் மென்பொருளின் திறன் மேலும் நிபந்தனை என்பது உண்மையில் வழங்கப்பட்ட ஒரு வசதி அல்ல ஆனால் இது மிகவும் பொதுவான நோக்கமாகும் எடுத்துக்காட்டாக இது இயங்குகிறது இது இணைய அடிப்படையிலான மென்பொருள் மற்றும் பல இன்னும் செல்ல செல்ல திறன்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அடையாளம் காண்பது எப்படி மேலும் கணினியிலிருந்து தேவைப்படும் நிபந்தனைகள் யாவை என்பதையும் இப்போது தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பை மேற்கொள்ள முக்கிய நடவடிக்கைகள் யாவை வாடிக்கையாளர் மனதில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதுதான் முதலில் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து தேவைகளை சேகரிக்க வேண்டும் வாடிக்கையாளர் மனதில் அனைத்து தேவைகளும் உள்ளன என்று நம்புகிறோம் வாடிக்கையாளரைச் சந்தித்து சில நுட்பங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இதை நாம் சேகரிக்க வேண்டும் அந்த நுட்பங்களை நாம் பின்னர் விவாதிப்போம் மேலும் வாடிக்கையாளரிடமிருந்து நாங்கள் சேகரித்தவற்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் தேவைகளை நாங்கள் சேகரிக்கும்போது பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தேவைகளில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்னென்ன பிரச்சினைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது மேலும் எங்களுக்கு எல்லா தேவைகளும் கிடைத்ததும் தேவைகளில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் சமாளித்ததும் தேவை விவரக்குறிப்பிற்கு ஆவணத்தை குறிக்கிறது மேலும் நாம் பார்ப்பது போல் SRS ஆவணத்தை எழுதுவது ஒரு முக்கியமான திறமை அனைத்து தேவைகளையும் கைப்பற்றும் வடிவத்தில் நாம் எழுத வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தரநிலைகளின்படி SRS நன்கு ஒழுங்கமைக்கப்படும் மற்றும் தேவைகள் வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் கிளையண்ட் SRS ஆவண த்தை பார்ப்பதன் மூலம் அது அனைத்து தேவைகளையும் பூர்த்திசெய்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க முடியும் மேலும் டெவெலப்மென்ட் குழு உறுப்பினர்கள் SRS ஆவணத்தை படிப்பதன் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் SRS ஆவணத்தை எழுதுவது மிக முக்கியமான திறமை அடுத்த லெக்சரில் தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பை எவ்வாறு செய்வது மற்றும் SRS ஆவணத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்ப்போம் நாம் சில case studies களைப் பார்ப்போம் அதன் அடிப்படையில் சிக்கல்கள் என்ன தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு பற்றி எவ்வாறு செல்லலாம் மற்றும் பலவற்றைப் பார்ப்போம்